பாதுகாப்பு ஆராய்ச்சி நடவடிக்கைகளின் விவாதத்தின் ஒரு பகுதியாக மற்றும் பரிசோதனை ஆராய்ச்சி நடவடிக்கைகளில் சிறப்பான கலந்துரையாடலின் ஒரு பகுதியாக எங்கள் ஆராய்ச்சி ஆய்வக அமைப்பின் பாதுகாப்பைப் பார்க்கிரோம் எனவே பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமானதாகும் இது பல தொழில்முறை வேலை சூழல்களின் பெரும் விவரம் கொண்டது எனவே இங்கே நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதை சுருக்கமாகச் சுட்டிக்காட்டுகிறது சில குறிப்பிட்ட விஷயங்களைச் சார்ந்த சில குறிப்பிட்ட விஷயங்களைப் பற்றி மக்கள் தங்கள் ஆய்வில் அறிகிறார்கள் பாதுகாப்பு குறித்து இன்னும் விரிவான கலந்துரையாடலை நீங்கள் விரும்பினால் பாதுகாப்பில் கவனம் செலுத்துகின்ற படிப்புகளை படிக்க வேண்டும் மற்றும் நான் சுட்டிக்காட்டியுள்ள சில புள்ளிகள் இங்குள்ள மிகச் சிறிய பகுதியிலுள்ளவை உண்மையில் பல புள்ளிகளில் விரிவான விவரங்கள் உள்ளன அவர்களில் பலர் சர்வதேச அளவில் இருக்கிறார்கள் மற்றும் நிச்சயமாக அந்த படிப்புகள் பாதுகாப்பு பொறுத்து இருக்கும் என்று கவலைகள் வரம்பை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது தொழில்துறை அமைப்பில் பாதுகாப்பு உள்ளது அது ஆராய்ச்சி ஆய்வக அமைப்பில் உள்ளது ஒரு பெரிய வேறுபாடு உள்ளது என்பதை நான் உணர்கிறேன் அது தொழில்துறை அமைப்பு மற்றும் ஆராய்ச்சி ஆய்வக அமைப்பு இடையே உள்ளது தொழிற்துறை அமைப்பில் பொதுவாக ஒவ்வொரு நபரும் தொழிலில் ஈடுபடும்போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் நன்கு வரையறுக்கப்படுகின்றன எனவே அந்த நடவடிக்கைகளில் மிகச் சிறிய மாறுபாடு வந்து காலப்போக்கில் அந்த நடவடிக்கைகளில் சிறிய வேறுபாடுகள் வந்தன எனவே அவர்கள் பின்பற்றும் நடைமுறைகள் கொண்டுள்ள பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் அவர்கள் கவனம் செலுத்தும் பாதுகாப்பின் அம்சங்கள் ஒவ்வொரு நபருக்கும் வரையறுக்கப்படுகின்றன ஆராய்ச்சி ஆய்வக அமைப்பு உண்மையில் மிகவும் நேர்மையானது பெரும்பாலான நேரம் நாம் புதிய பரிசோதனைகள் செய்ய முயற்சிக்கிறோம் புதிய சோதனைகளை நாங்கள் உருவாக்கி வருகிறோம் எங்கள் சோதனைகளில் சில புதிய அம்சங்களைகளை முயற்சித்து வருகிறோம் எனவே அவை நம்மை அடிக்கடி பல்வேறு திசைகளின் எல்லைகளில் தள்ளும் அதனால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அந்த சோதனைகளின் அம்சங்களைக் கண்டறிவதில் இன்னும் தீவிரமாக ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்றும் தெரிகிறது மேலும் உங்களுக்குத் தெரியும் எங்களிடம் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும் மேலும் சோதனை முயற்சி பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மேலும் உபகரணங்கள் மற்றும் சோதனைகள் ஆகியவற்றிற்கும் இப்போது பாதுகாப்பு முக்கியம் இப்போது நான் சுட்டிக்காட்ட விரும்புவது பாதுகாப்பு என்பது கலாச்சாரத்தின் ஒரு அம்சமாகும் எனவே நீங்கள் உங்களை தட்டியெழுப்ப வேண்டும் அது ஒரே இரவில் நடக்காது உங்களுக்கு தெரியும் ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றுவது ஒரு விஷயமே அல்ல அது பாதுகாப்பு செயல்பாட்டில் ஈடுபட்டு வருகிறது பின்னர் உண்மையில் உங்களுக்கு தெரியும் உங்கள் வேலை மிகவும் பாதுகாப்பான வேலை இப்போது ஒரு பொதுவான ஆய்வகத்தில் பொதுவான ஆய்வில் நீங்கள் காணக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்குத் தேவைப்படும் முறையான வழிகளில் தெரிந்திருந்தால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இதை ஒரு பாதுகாப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று பெரும்பாலான ஆய்வகங்களில் நீங்கள் ரசாயனங்களை பார்க்க வேண்டும் எனவே பெரும்பாலான ஆய்வுங்களில் வேதியியல் மிகவும் பொதுவான ஒன்றாகும் உங்களுக்கு தெரியும் அமிலங்கள் பற்றி அவற்றில் பவுடர் சாம்பிள் லைவ் ஸ்பேசிமென் மற்றும் பல இருக்கலாம் எனவே பல்வேறு மாதிரிகளில் பல்வேறு முக்கிய ரசாயணங்கள் உள்ளன எனவே நீங்கள் பாதுகாப்பாக சமாளிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கவனம் தேவைப்படும் ஒரு ஆய்வகத்தில் பொதுவாகக் காணப்படும் மற்றொரு விஷயம் மின்சாரம் ஆகும் நீங்கள் இதை பயன்பாட்டிற்கும் செல்லலாம் குறைந்தபட்சம் ஆய்வகத்தில் இருக்கும் அடிப்படை உள்கட்டமைப்புக்கு இது விளக்குகள் அது ரசிகர்களாக இருக்கலாம் சில வகையான வெப்பநிலை கட்டுப்பாட்டு அமைப்பு அது என்னவாக இருந்தாலும் அல்லது உங்கள் பரிசோதனையைப் பயன்படுத்த நீங்கள் பயன்படுத்தும் மின்சாரம் கூட தேவைப்படும் எனவே மின்சாரம் என்பது மற்றொரு விஷயம் இது நாம் தினசரி பார்க்கும் ஒன்று ஏனெனில் இது பெரும்பாலும் வழங்கப்படும் என்று ஒன்றாகும் ஆனால் உண்மையில் நாம் மின்சாரம் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே நாம் பாதுகாப்பாக அதை கையாளுகிறோம் எனவே ஆய்வில் பொதுவாகக் காணப்படும் மூன்றாவது விஷயம் தண்ணீர் ஆகும் நாம் எப்போதும் பயன்படுத்தும் தொட்டி அல்லது வாஸ்பேசின் வாயிலாக கண்ணாடிபாத்திரங்கள் கைகள் ஆகியவற்றை சுத்தம் செய்ய மற்றும் பல்வேறு வகைகளில் உதவும் ஆகையால் தவிர்க்க முடியாதபடி ஆய்வகத்தில் தண்ணீர் சில ஆதாரங்களைக் கொண்டிருக்கிறது எனவே ஆய்வகத்தில் தண்ணீர் ஏற்பாடு செய்யப்படுகிறது ஸ்லைடுநேரம் 0419 ஆய்வகத்தில் மிகவும் பொதுவானதாக இருக்கும் நான்காவது விஷயம் கேஸ் பாட்டில் ஆகும் இது நிச்சயமாக நீங்கள் இயக்கும் சோதனையை சார்ந்துள்ளது ஆனால் பல பரிசோதனைகளுக்கு பெரும்பாலும் சில வகையான கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் தேவைப்படும் எனவேஒரு நைட்ரஜன் பாட்டில் இருக்கலாம் ஒருவேளை ஆர்கான் பாட்டில் அல்லது ஒருவேளை ஒரு ஏர் பாட்டில் இருக்கலாம் ஆனால் மிக முக்கியமான விஷயம்பாட்டில் ஒரு பிரஷர் அலகு உள்ளது என்பது உயர் அழுத்தத்தில் எரிவாயு உள்ளே உள்ளது எனவே கையாளப்பட வேண்டிய சில வழிகள் உள்ளன எனவே அது பாதுகாப்பாக கையாள வேண்டும் இறுதியாக ஆய்வில் பொதுவாகக் காணப்படுவதைக் காட்டிலும் குறைந்தபட்சம் நான் முன்னிலைப்படுத்தக்கூடிய மற்றொரு விஷயம் வெப்ப மூலமாகும் ஏறக்குறைய அனைத்து ஆய்வுக்கூடங்களிலும் எங்களின் மாதிரிகள் சூடாக்கப்படும் அல்லது ஒருவேளை நீங்கள் ஒரு அடுப்பில் வைத்தால் மீண்டும் ஈரத்தை நீக்கவோ அல்லது அதைப் போன்ற ஏதேனும் மாதிரியை உறிஞ்சவோ மற்றும் உங்களுக்கு தெரியுமா உலைகள் அறை வெப்பநிலை இருந்து 1000 டிகிரி C 1500 டிகிரி C போன்ற ஏதோ வெப்பநிலை வரம்பில் முடியும் எனவே அதில் மிக அதிக வெப்பநிலை மற்றும் நீங்கள் உலைகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் செங்குத்து உலைகள் கிடைமட்ட உலைகள் பெட்டியில் வகை உலைகள் குழாய் வகை உலைகள் உள்ளன உன்னுடைய உறைவிசை வகைகள் பலவகைப்பட்டவை ஆனால் முக்கியமாக அவை உங்கள் பணிக்கு ஒரு வெப்பத்தின் மூலத்தை கட்டுப்படுத்த முடியும் இது மிக அதிக வெப்பநிலையில் இயங்கும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வெப்பத்தின் மூலத்தை கையாளவும் இவை ஒரு ஆய்வகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய பெரிய விஷயங்கள் அடுத்த சில நிமிடங்களில் ஒரு சில இடங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய சில நடவடிக்கைகளில் சில முக்கிய பாதுகாப்பு அம்சங்களைக் காணலாம் நான் உங்களுடன் பேசுவதன் மூலம் ஆரம்பிக்கப் போகிறேன் ஒரு ஆய்வகத்தில் நாம் அணிவது பொது ஆடை எனவே பொதுவான விஷயங்களைக் கொண்டிருக்கும் நல்லது மற்றும் வழக்கமான முறையில் அணிவது நல்லது இது தானாகவே நீங்கள் செய்யும் பல விஷயங்களைப் பாதுகாப்பாக உருவாக்குகிறது முதலில் ஒரு லேப் கோர்ட் அணிவது எனவே நீங்கள் ஒரு ஆய்வகத்திற்கு வரும் கணம் நீங்கள் ஒரு லேப் கோர்ட் வைத்திருக்க வேண்டும் அதை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் உங்களுக்கு சில பாதுகாப்பு சேர்க்கும் ஒரு எளிய விஷயம் இது எனவே பல விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் உங்களிடம் சில சொட்டுகள் உமிழ்ந்து போயிருக்கின்றன அவை நேரடியாக உங்களிடம் விழவில்லை அவர்கள் உங்கள் லேப்கோட் மீது விழும் எனவே உங்களுக்கு சில பாதுகாப்பு அளிக்கிறது இன்று நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகின்ற பெரும்பாலான விஷயங்கள் மிக மலிவானவை வாங்க எளிதானவை எனவே அவை உங்களுக்கு அதிகம் செலவழிக்கவில்லை ஆனால் உங்களுடைய வேலை இடத்தில் உங்களுடைய பாதுகாப்பு அதிகரிக்கிறது எனவே நான் கூறியது முதல் உங்கள் ஆய்வகக் கோட் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வழக்கமான அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் ஒரு ஆய்வகத்தில் இருக்க வேண்டும் என்று மற்ற மிகவும் பொதுவான விஷயம் கையுறைகள் இவை நைட்ரிக் கையுறைகள் உன்னை சுற்றி மற்ற கையுறைகள் மற்ற வடிவங்களை காண்பிக்கும் எனவே இது நீங்கள் அணியக்கூடிய ஒரு நிலையான விஷயம் எங்கள் முதல் பாதுகாப்பு நம் தோல் பின்னர் நீங்கள் மாதிரிகள் கையாள வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் கைகளில் மாதிரிகள் வைக்க போகிறீர்கள் என்றால் நீங்கள் கையுறைகள் ஒரு தொகுப்பு இல்லை என்றால் உங்கள் விரல்கள் துளைகள் நிரப்ப வேண்டும் எனவே அது என்னவென்றால் கார்பன் மாதிரி அல்லது நீங்கள் பயன்படுத்தும் வேறு மாதிரி என்னவென்றால் நச்சுப் போடுகிற விஷயம் என்னவென்று உங்களுக்குத் தெரியாது வழக்கமாக நீங்கள் கையாளும் விஷயங்களில் நச்சுத்தன்மை நிலை என்ன சரியாக உடனடியாக எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கலாம் எனவே நீங்கள் பல பரிசோதனைகளை இயக்க ஆரம்பிக்கும்போது உங்கள் கையில் ஒரு கையுறை இருக்கிறது இது தானாக சில காப்புடன் உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் கையாளக்கூடியது என்னவென்பதை நீங்கள் உணர முடியும் எனவே அவர்கள் உங்கள் பரிசோதனையின் வழியில் இல்லை ஆனால் அவர்கள் உங்களுக்கு நிறைய பாதுகாப்பு அளிக்கிறார்கள் நீங்கள் ஒரு ஜோடி கையுறைகளை அணியும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவசியமாக இருக்கலாம் அவற்றில் சில குறிப்பிட்ட கரைப்பான் அல்லது குறிப்பிட்ட திரவ வடிவில் கையாளப்படக்கூடாது எனவே கையுறையின் திறனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அதற்கேற்ப அதை பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் ஆனால் மூன்றாவது ஒன்று நான் பேச போகிறேன் அது பாதுகாப்பு கண்ணாடிகளை சரி நீங்கள் பார்க்க முடியும் என நான் ஏற்கனவே கண்ணாடி ஒரு ஜோடி அணிந்து நீங்கள் ஒரு ஜோடி பாதுகாப்பு கண்ணாடிகளை அணியும்போது வேறு எதையும் அணிய வேண்டாம் என்று மக்கள் நிறைய பேர் கருதுகின்றனர் உண்மையில் அது ஒரு தவறான கருத்தாகும் எனவே பாதுகாப்பு கண்ணாடிகள் ஒரு ஜோடி சாதாரண கண்ணாடிகள் இருந்து வேறுபட்டது எனவே சாதாரண கண்ணாடிகளில் இந்த சக்தி இல்லை அவர்களுக்கு சில சக்தி வேண்டும் எனவே அடிப்படையில் அவைகள் என் கண்பார்வையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் அதனால் தான் நான் அவர்களை அணிய செய்தது ஆனால் மிக முக்கியமான இந்த கண்ணாடியில் இரண்டு அம்சங்கள் உள்ளன முதலில் நீங்கள் முழுமையான பாதுகாப்பு வழங்க முடியாது என் கண்களின் பக்கம் திறந்திருப்பதைப் பார்க்கிறீர்கள் இந்த பக்கம் திறந்திருக்கும் மேல் திறந்திருக்கும் கீழே திறந்திருக்கும் எனவே நான் ஏதேனும் பரிசோதனைகள் செய்கிறேன் என்றால் ஏதோ கசிவு ஏற்பட்டால் அவை என் கண்களை அடையலாம் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஆகையால் உங்களுடைய கண்களுக்கு மிகச் சிறந்த பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பாதுகாப்பு கண்ணாடிகள் உள்ளன எனவே இந்த கண்ணாடி நன்றாக இல்லை என்று இல்லை ஆனால் இந்த ஒரு பாதுகாப்பு சாதனம் போதாது எனவே இது கண்ணாடி தான் எனவே அதை பொறுத்து வேகத்தை உண்டாக்கும் அது வேகத்தை கொண்டிருக்கும் கண்ணாடி உடைந்து போகும் எனவே கண்ணாடி சிதறடிக்கும்போது கண்களைத் தாக்கும் சில பொருள்களைக் காட்டிலும் உங்கள் கண்களுக்கு இன்னும் ஆபத்தானது அந்த கண்ணாடியில் இப்போது நிறைய கண்ணாடி துண்டுகள் உள்ளன ஆகையால் கண் பாதுகாப்பு உபகரணங்கள் செய்ய வேண்டிய இரண்டு விஷயங்கள் உங்கள் கண்களை மூடி நியாயமாக நிரூபிக்கப்பட வேண்டும் எனவே இங்கே ஒரு பாதுகாப்பு கண்ணாடி ஒரு உதாரணம் அது மிகவும் நன்றாக மூடியது என்பதை நீங்கள் காணலாம் பக்கங்களை நன்றாகக் கவனித்திருப்பதை நீங்கள் காணலாம் இந்த பக்கம் மூடப்பட்டிருக்கிறது இந்த பக்கமும் மூடியுள்ளது மேல் மூடப்பட்டிருக்கும் மற்றும் கீழே மூடப்பட்டிருக்கும் எனவே நான் இருந்திருந்தால் பொதுவாக இந்த அளவு சற்று பெரியதாக இருக்கும் அதனால் உங்கள் பரிந்துரை கண்ணாடி அல்லது உங்கள் நிலையான கண்ணாடிகள் மீது நீங்கள் அவற்றை அணியலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி எனவே நான் வசதியாக இதை அணிய முடியும் மற்றும் அது என் கண்களை மறைக்க முடியும் இது நான் பயன்படுத்தும் கண்ணாடியை மூடும் எனவே அது என் கண் பார்வையை பாதிக்காது நான் பார்க்க விரும்பும் எல்லாவற்றையும் நான் நன்றாகப் பார்க்க முடிகிறது ஆனால் அது எனக்கு நிறைய பாதுகாப்பு அளிக்கிறது ஆனால் இதற்காக நீங்கள் பார்க்கக்கூடிய பலவித கண் கண்ணாடிகள் உள்ளன உண்மையில் அது உங்களுக்கு உள்ளே கொஞ்சம் சூடானதாக இருக்கலாம் என்ற உண்மையாகும் உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் ஒரே விஷயம் இதுதான் எனவே நீங்கள் வேலை செய்யும் இடத்தின் அடிப்படையில் நீங்கள் பணி புரியும் ஒரு ஈரப்பதமான சூழலில் இருந்தால் அந்த காரணத்திற்காக அது சற்று சங்கடமானதாக இருக்கலாம் ஆனால் அது உங்களிடம் வழங்கும் பாதுகாப்பு அவசியமானது உண்மையில் இது வேதியியல் வேலைக்கு மட்டுமல்ல ஒரு ரசாயன கசிவு வழக்கில் உங்களுக்கு உதவக்கூடிய அம்சங்களை உயர்த்தியுள்ளது ஆனால் உண்மையில் நீங்கள் கூட ஒரு சுவரில் ஒரு ஆணி வைத்து அடிக்கும் போது நழுவு சீட்டுகள் தாக்குகிறது மற்றும் அது பறக்கிறது நீங்கள் அதை அடித்தால் அது பறந்து விடுகிறது அது பறக்கும்போது அது எங்கே பறக்கிறது என்பதற்கான கட்டுப்பாடு இல்லை இது நபரின் கண்ணை எளிதில் தாக்கும் எனவே அவர்கள் ஆணியைத் தாக்குகிறார்கள் அது நபரின் கண் தாக்குகிறது அநேக விபத்துகள் நடக்கிறது இது ஒரு சில நூறு ரூபாய் செலவில் அல்லது ஒரு சில டாலர்களாக இருக்கலாம் இது சில வெளிநாட்டு இருப்பிடங்களில் வாங்கினால் உங்கள் கண் பாதுகாப்பு மிகுந்த அளவில் உள்ளது இந்த கண்ணாடி பல்வேறு பாணிகளில் கிடைக்கின்றன எனவே அவர்களில் சிலர் உண்மையில் நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஒரு ஓட்டத்தின் பகுத்தறிவிலிருந்து நீங்கள் வழங்கும் பாதுகாப்பை சமரசம் செய்யாமல் காற்றின் ஓட்டம் ஓரளவுக்கு இருப்பதாக உங்களுக்குத் தெரியும் எனவே இவை சில பாதுகாப்பு சாதனங்கள் ஆகும் நான் இன்னும் கொஞ்சம் காண்பிக்கிறேன் இப்போது நாம் குறிப்பிட்ட பாதுகாப்பு கருவிகளைப் பார்ப்போம் அந்த உபகரணங்களின் சில அம்சங்களை சிறப்பிக்கும் நான் அணிந்து கொண்டிருக்கும் கண்ணாடிகளை நீங்கள் காண்பித்ததன் மூலம் ஆரம்பித்தேன் நான் அந்த கண்ணாடிகளில் பல்வேறு வகைகள் உள்ளன என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே இது நான் உங்களிடம் காட்டியது தான் ஆனால் பல வேறுபட்ட பதிப்புகள் உள்ளன இவை வெவ்வேறு நோக்கங்களுக்காக வழங்கப்படுகின்றன எனவே இந்த விஷயத்தில் சில வலுவான கண்ணை கூசும் தன்மை கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் உங்களுக்கு ஒரு கேடயம் உண்டு அடிப்படையில் உங்கள் முகத்தை உள்ளடக்கிய ஒரு கவசம் உங்கள் முகத்தின் பெரிய பரந்த பகுதிகளை மூடிவிடும் இது நீங்கள் வேறு சில சோதனைகள் செய்ய பயன்படுத்தலாம் எனவே இவை போன்ற சில வகையான பாதுகாப்பு கருவிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் அவை முக்கியமாக உங்கள் கண்களை பாதுகாக்கும் உங்கள் முகத்தின் ஒரு நியாயமான பகுதியை உள்ளடக்கும் எனவே இவை சில உபகரணங்கள் நான் சொன்னது போல் பல்வேறு வகைகள் உள்ளன நீங்கள் அவற்றை பார்த்தால் பல பதிப்புகளை நீங்கள் காணலாம் இது குறிவைக்கப்படலாம் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக குறிப்பிட்டது உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் உண்மையில் அதை பார்த்து கண்டுபிடித்து அதை வாங்க வேண்டும் நீங்கள் செய்கிற சோதனைகள் அடிப்படையில் உங்களை தூசியில் இருந்து பாதுகாக்க வேண்டும் எனவே தூசி மீண்டும் நீங்கள் பயன்படுத்தும் மாதிரியின் மாதிரியை சார்ந்துள்ளது மற்றும் இது மாதிரியின் விவரக்குறிப்பையும் சார்ந்துள்ளது எனவே இது ஒரு எளிய தூசி முகமூடி இது ஒரு அறுவை சிகிச்சை தூசி முகமூடி வகையாக நீங்கள் பெற முடியும் என்று நான் இங்கே சுட்டிக்காட்டி இது எளிதாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மருத்துவ கடைகளில் அல்லது மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கும் பின்னர் நீங்கள் அவற்றைப் பயன்படுத்தலாம் ஆனால் அது உங்கள் சோதனையைப் பொறுத்தது சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக அது போதுமானதாக இருக்கலாம் அது குறிப்பிட்ட மாதிரி மாதிரிகள் மிகவும் பயனற்றதாக இருக்கலாம் எனவே இது உங்களுக்கு போதுமானதா இல்லையா என்பதைப் பற்றி கவனமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் போதுமானதா என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் அது போதுமானதாக இருந்தால் அதைப் பயன்படுத்த நீங்கள் ஒரு நிலையில் இருக்க வேண்டும் நான் இப்போது என்ன சொல்கிறேன் என்பது என்னவென்றால் இன்னும் அதிக விரிவான முகமூடி உள்ளது இது தூசியை கையாள்கிறது இங்கே சில வடிகட்டிகள் உள்ளன நீங்கள் பயன்படுத்த விரும்பும் வடிகட்டியை தேர்வு செய்யலாம் பின்னர் அதை பயன்படுத்தவும் இது முற்றிலும் உங்களை மூடிவிடும் நீங்கள் அப்படி செய்தால் அது உங்கள் மூக்கு முழுவதையும் மூடிவிடும் பின்னர் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சுவாசிக்கலாம் எனவே இது மிகவும் விரிவானது உங்களுக்குத் தெரியும் உங்களுடைய பரிசோதனையின் பகுதியாக இருக்கும் எந்த குறிப்பிட்ட இரசாயனத்தின் தூசியிலிருந்தும் உங்களைப் பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டுள்ள சாதனம் ஒரு ஆய்வகத்தில் நாம் செய்யும் வெப்பப் பொருட்களுடன் தொடர்புடைய ஒரு பகுதியாக ஒருவேளை மிக முக்கியமான விஷயம் சூடான பொருட்கள் அல்லது சூடானதாக இருக்கலாம் அல்லது சூடாக இருக்கும் மாதிரிகள் இருக்கலாம் நேராக முன்னோக்கி வெப்ப திறன் கையுறைகள் வெப்பத்தை கையாள மற்றும் வெப்பதிலிருந்து உங்கள் கைகளை பாதுகாக்க முடியும் எனவே இவை சற்றே பெரிய கையுறைகளாக இருக்கின்றன இவை நீங்கள் வழக்கமான மாதிரிகளை கையாள ஒரு சிறிய சிக்கலானவையாக இருந்தால் உங்களுக்கு வெப்பமாக இருக்கும் அல்லது சில மாதிரியாக இருக்க வேண்டியிருக்கும் இடுப்புகளை வைத்திருப்பீர்கள் என்றால் அவற்றைப் பயன்படுத்த வேண்டும் கையாள சில மாதிரி சிறிய சூடான இருக்கும் ஆனால் இந்த கையுறைகள் கிடைக்கும் இது ஆய்வகத்தில் பாதுகாப்பு உபகரணங்களை சேர்க்கிறது உங்களுடைய ஆய்வகங்களில் இந்த கையுறைகளின் ஒரு தொகுப்பு உங்களிடம் இருக்க வேண்டும் இதன்மூலம் நீங்கள் அவற்றைப் பயன்படுத்தலாம் இது நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்பும் கையுறைகளின் மற்றொரு ஜோடி இந்த உண்மையில் குறிப்பாக பொருள் மற்றும் அமிலம் கையாளுவதற்கு எனவே நீங்கள் அமிலங்களுடன் பணிபுரிகிறீர்கள் என்றால் இது அவர்களுக்கு நல்ல கைகொடுக்கும் அதனால் நீங்கள் அவர்களை பாதுகாப்பான முறையில் கையாளலாம் ஏனென்றால் உங்கள் கையில் ஏதும் உண்டாக்குவதை நீங்கள் விரும்பவில்லை அது உங்கள் கையை மிகவும் மோசமாக பாதிக்கும் எனவே இந்த வழக்கில் உங்களுக்கு உதவ எளிய பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளன இவை பொதுவாக கிடைக்கும் மற்ற கையுறைகள் இது ஒரு ஜோடி நைட்ரிக் கையுறைகள் ஆகும் அவர்கள் தற்போது வெவ்வேறு விதமான பதிப்புகளை உள்ளடக்கும் நான் தற்போது அணிந்து கொண்டிருப்பது பல்வேறு அளவுகள் வெவ்வேறு தடிமன் மற்றும் பலவற்றைக் கொண்டுள்ளன அவர்கள் உங்களை பாதுகாப்பாக நியமித்துள்ளனர் எனவே நான் கூறியதுபோல் நான் உங்களுக்கு காட்டியுள்ளபடி உங்கள் கைகள் பாதுகாப்பிற்கான பாதுகாப்பை வழங்கும் கையுறைகள் உள்ளன பின்னர் உங்கள் மூக்கிற்கான பாதுகாப்பை வழங்கும் முகமூடிகள் உள்ளன உங்கள் கண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் கேடயங்கள் மற்றும் கண்ணாடிகளை அமைக்கவும் நீங்கள் அணியும் சீருடையில் கூடுதலாக உங்களுக்கு பொது பாதுகாப்பு அளிக்கிறது எனவே இப்போது நாங்கள் பாதுகாப்பைப் பற்றி சிறிது பேசுவோம் நான் குறிப்பிட்டுள்ளபடி இங்குள்ள சில முக்கிய அம்சங்களை நான் சிறப்பித்துக் காட்டுகிறேன் மற்றும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இந்த தலைப்புகள் ஒரு மிகவும் விரிவான சிகிச்சை உள்ளது எனவே நாம் எரிவாயு பாட்டில் கையாள்வதில் கவனம் செலுத்தும் போது இது அழுத்தம் கொடுக்கப்பட்ட எரிவாயு வாயிலாகவும் வாயுவை அணுகுவதற்குமான கட்டமைப்பாகவும் எரிவாயு வாயிலாக ஒழுங்குபடுத்தியுள்ளோம் இப்போது நீங்கள் ஒழுங்குபடுத்தியவுடன் இது ஒரு மென்மையான சூழ்நிலையில் உள்ளது அதாவது பாட்டில் விழுந்தால் கழுத்து உடைந்து போகும் ஒரு பெரிய வாய்ப்பு உள்ளது கழுத்து உடைந்து விட்டால் வாயு ஒரு கட்டுப்பாடற்ற முறையில் வெளியே வரலாம் பின்னர் அது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாகும் ஆகையால் நீ எரிவாயு பாட்டில்கள் கையாளும் போது செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எரிவாயு பாட்டில் கட்டுப்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்துவது அது வீழ்ச்சியடையாது என்று தடைசெய்யப்பட்டுள்ளது எனவே ஒரு எளிய விஷயம் இது போன்ற சங்கிலி வைக்க வேண்டும் அது சுவர் இணைக்கப்பட்டுள்ளது என்று சுவரில் ஒரு நல்ல பாதுகாப்பான அமைப்பு இருக்க வேண்டும் அதில் இருந்து வரும் சங்கிலி உள்ளது பின்னர் எரிவாயு பாட்டில் சுற்றி செல்கிறது எனவே எப்போது ஒரு ஆய்வகத்தில் நீங்கள் ஒரு எரிவாயு பாட்டில் பார்த்தால் நீங்கள் இந்த குறிப்பிட்ட முறையில் கட்டுப்படுத்தப்படுவதை பார்க்க வேண்டும் நீங்கள் வெறுமனே எரிவாயு பாட்டில் சுற்றி ஒரு சங்கிலி என்று போதுமானதாக இல்லை என்று கூட முக்கியம் உங்களின் சங்கிலி சுமார் மூன்றில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒருவேளை பாட்டில் உயரம் மூன்று நான்காவது செல்ல கூடும் என்று உறுதி செய்ய வேண்டும் எனவே அந்த பாட்டில் கீழிறக்க முடியாது என்று உறுதி எனவே சங்கிலி மிகக் குறைவாக இருந்தால் நீங்கள் உண்மையில் பாதுகாப்பு நோக்கத்திற்காக சேவை செய்யவில்லை ஏனென்றால் அது மிகவும் குறைவாக இருந்தால் பாட்டில் கீழே விழுந்துவிடும் அது நியாயமான அளவில் இருந்தால் மட்டுமே பாட்டில் கீழே விழாது எனவே மிக முக்கியமானது நீங்கள் எரிவாயு பாட்டில்களை கையாளும் போது நீங்கள் செய்யக்கூடிய மிக எளிய விஷயம் ஆனால் எரிவாயு பாட்டில் கையாளும் செயல்பாட்டில் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது இது ஒரு சங்கிலி ஏற்பாடு இது உங்களுக்கு தெரியுமா எரிவாயு பாட்டில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது அது கேஸ் பாட்டில் கீழே விழுவதை அனுமதிக்காது நீங்கள் எரிவாயு பாட்டில் ஒரு ஒழுங்குபடுத்தி வைப்பது முக்கியம் உங்கள் பரிசோதனை அமைப்பில் அல்லது உங்கள் ஆய்வகத்தில் ஒரு எரிவாயு பாட்டில் இருக்கக்கூடாது அங்கு நீங்கள் ஒரு ரெகுலேட்டரை வைத்துள்ளீர்கள் அங்கு இந்த கழுத்து மூடியிருக்கவில்லை நீங்கள் இன்னும் கட்டுப்படுத்த பாதுகாக்கப்படவில்லை எனவே நீங்கள் இந்த முறையை ஒழுங்காக அமைத்து வைத்திருக்க வேண்டும் இது எரிவாயு பாட்டில்லுடன் தொடர்புடைய பாதுகாப்பு மிக முக்கியமான அம்சமாகும் நீங்கள் எரிவாயு பாட்டில் கடத்திக் கொண்டால் நீங்கள் முயற்சிக்கும் போது அதே பாதுகாப்பு இருக்கும் பொதுவாக எரிவாயு பாட்டில் போக்குவரத்து டிராலிகள் உள்ளன அந்த டிராலிகள் அவர்களுக்கு ஒத்த முறையை ஏற்படுத்தும் எரிவாயு பாட்டில் அந்த டிராலி யில் ஏற்றப்பட்டு எரிவாயு பாட்டில் பாதுகாக்கப்படுவதால் அது வீழ்ச்சியடைவதை தடுக்கும் ஒரு முறையாய் இருக்கும் மேலும் நீங்கள் இங்கு என்ன பார்க்கிறீர்கள் என்பது மிகவும் ஒத்ததாக இருக்கும் அது ஒரு சரியான உயரத்தில் எரிவாயு பாட்டில் சுற்றி செல்லும் மற்றும் எரிவாயு பாட்டில் பாதுகாக்கிறது என்று சங்கிலி சில வகையான இருக்க வேண்டும் எனவே இது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிக எளிய விஷயம் ஆனால் உங்கள் ஆய்வகத்தின் பாதுகாப்பையும் உங்கள் பரிசோதனைகளையும் பெரிதும் அதிகரிக்கிறது மற்றும் அது ஒரு முழுமையானது உங்கள் ஆய்வகத்தில் பாதுகாக்கப்படாத ஒரு எரிவாயு பாட்டில் இல்லை